சொல்யூஷன் ஆப் ஸ்டேஷனரி ஸ்டேட் ஷ்ரோடிங்கர் ஹிக்விஷன் பார் ஏ சிம்பிள் ஆர்மாணிக் ஆசிலேட்டர் முந்தைய விரிவுரையில் பொருள் அலைகளுக்கான அலை சமன்பாட்டை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் இது ஷ்ரோடிங்கர் சமன்பாடு 22m ஆகும் நான் 3 பரிமாண தோற்றத்தை எழுதுகிறேன்ψxyz VxyzxyzEψxyz மற்றும் எல்லை நிபந்தனைகளுடன் அது எங்களுக்கு ஈஜென் செயல்பாட்டைக் கொடுத்தது என்பதைக் கண்டோம் எனவே நான் இப்போது En ஐ ஒரு கீழ்எழுத்து ஆக வைக்கப் போகிறேன் எனவே ஒன்று d இல் ஒரு En ஆற்றல் உடன் தொடர்புடைய ஈஜென் செயல்பாடு n இருப்பதைக் குறிக்கிறது இந்த சமன்பாடு 22md2xdx2Eψ மற்றும் மீண்டும் ஒரு ஈஜென் செயல்பாடு இருப்பதைக் குறிக்க அந்த n ஐ வைக்கப் போகிறேன் அந்த ஈஜென் மதிப்புகளுக்கான எல்லை நிபந்தனைகளை இது பூர்த்தி செய்கிறது எனவே இது ஒரு பெட்டி சிக்கலில் ஒரு பரிமாண துகள்களுக்காக நீங்கள் தீர்க்கும் சமன்பாடு மற்றும் ஆற்றல் ஈஜென் மதிப்புகள் பழைய குவாண்டம் கோட்பாட்டின் மூலம் வழங்கப்பட்டதைப் போலவே இருப்பதைக் கண்டறிந்த சமன்பாடு எல்லை நிபந்தனைகளுடன் தீர்க்கப்பட வேண்டும் மற்றும் ஈஜென் ஆற்றல்கள் மற்றும் ஈஜென் செயல்பாடுகளை கொடுக்கிறது எனவே இது ஒரு அலை சமன்பாட்டை தீர்க்கும் குவாண்டம் சிக்கலைப் பார்ப்பதற்கான முற்றிலும் புதிய வழியாகும் ஈஜென் மதிப்புகள் மற்றும் ஈஜென் ஆற்றல் மூலம் நான் எனது பதில்களைப் பெறுகிறேன் நாங்கள் இன்னும் சை ஐ விளக்கவில்லை ஆனால் இந்த விரிவுரையில் இந்த சமன்பாட்டை தீர்க்கலாம் மற்றொரு பரிமாண சிக்கலுக்கு நாம் ஏற்கனவே அறிந்த பதில் இது ஒரு எளிய ஹார்மோனிக் ஆஸிலேட்டராகும் அதற்காக ஒரு துகள் ஒரு ஆற்றலில் நகரும் x ஐ மையமாகக் கொண்டிருப்பதை மற்றும் அது 0 க்கு சமம் என்பதை காண்போம் எனவே நிறை m இன் துகள் வழங்கப்படும் ஆற்றல் 12m2x2 ஆகும் எனவே அலை சமன்பாடு அல்லது இதற்கான ஷ்ரோடிங்கரின் சமன்பாடு 22md2dx2 12m2x2Eψ ஆக மாறுகிறது மேலும் இந்த சமன்பாடு எல்லையுடன் தீர்க்கப்பட வேண்டும் இங்கே நிபந்தனை மற்றும் எல்லை நிலை இருக்கப் போகிறது ஏனென்றால் இப்போது நான் ஆற்றல் E இன் ஒரு துகள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அது எங்கும் செல்ல முடியும் உண்மையில் அலை கூட வரையறுக்கப்பட்ட ஆற்றல்களின் பகுதி வழியாக ஊடுருவக்கூடும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே x பிளஸ் அல்லது மைனஸ் முடிவிலிக்கு செல்லும் சை x 0 ஆக இருக்க வேண்டும் இது ஒரு சமநிலை நிபந்தனையாகும் ஏனெனில் இந்த சமன்பாட்டை நாம் தீர்க்கப் போகிறோம் ஏனெனில் தோற்றத்திலிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் துகள் இருப்பதற்கான எந்த வாய்ப்பும் நான் காணவில்லை எனவே அலை செயல்பாடு அங்கே மறைந்து போக வேண்டும் நாம் பார்க்கலாம் கடன்தீர்வுத்திறம் சமன்பாட்டைப் பற்றி நாம் எவ்வாறு செல்வோம் எனவே முதலில் சை x இன் நடத்தை மிகப் பெரிய மதிப்பு பிளஸ் அல்லது மைனஸ் முடிவிலி வரை விரிவாக்குவதைப் பார்ப்போம் x பிளஸ் அல்லது மைனஸ் முடிவிலிக்குச் செல்லும்போது 22md2dx2 12m2x2x ஐ நான் பெறப்போகிறேன் m2x2 என்ற நியதி மிகப் பெரியதாகிறது மற்றும் d2dx2 கூட மிகப் பெரியதாக மாறும் எனவே E முக்கியமற்றதாக இருக்கும் எனவே இதை நான் தோராயமாக 0 என எழுத முடியும் இது எனக்கு அறிகுறியற்ற தீர்வுகளைத் தரும் இது x பிளஸ் அல்லது மைனஸ் முடிவிலிக்குச் செல்லும் போது உண்மையான தீர்வு அல்ல இதை இப்போது தீர்க்கலாம் எனவேநான் x இன் பிளஸ் அல்லது மைனஸ் முடிவிலிக்கு 22md2dx2 12m2x2x0 அல்லது நான் d2dx2 m22x2x0 ஐ எழுதலாம் இந்த வரம்பில் உண்மையாக இருக்கும் தீர்வில் மட்டுமே நாங்கள் ஆர்வம் காட்டுவதால் x2 ஐ விட சிறியதாக இருக்கும் எந்த நியதிகளையும் நான் புறக்கணிக்கப் போகிறேன் எனவே அந்த வரம்பில் x சில நிலையான e mω2ℏx2 ஆக என்னால் முடியும் நாம் பார்க்கலாம் இது எவ்வாறு செயல்படுகிறது எனவே நான் dψdx ஐ எடுத்துக் கொண்டால் இது A mωxe mω2ℏx2 க்கு சமமாக இருக்கும் இப்போது நான் இரண்டாவது வகைக்கெழு d2dx2 ஐ எடுத்துக் கொண்டால் அவை Amω2x2e mω2ℏx2 Amωe mω2ℏx2 ஆக வெளிவரும் அதனால்தான் இந்த வேறுபாட்டைச் செய்வதன் மூலம் இதை நீங்கள் எளிதாகச் சரிபார்க்கலாம் இது முடிவிலிக்கு நீட்டிக்கும் வரம்பில் நான் சுமார் Amω2x2e mω2ℏx2 என எழுத முடியும் மேலும் இது சமன்பாட்டின் மற்ற நியதியை ரத்துசெய்கிறது என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது சமன்பாட்டை திருப்தி செய்கிறது எனவே இது தானாகவே தீர்வாக இருக்க முடியுமா ஆனால் இப்போது நாம் கண்டறிந்த விஷயம் என்னவென்றால் ψ ஆனது x இன் போக்கு பிளஸ் அல்லது மைனஸ் ∞ செல்லும்போது Ae mω2ℏx2A e ரைஸ் டு மைனஸ் m ஓமேகா ஓவர் 2 h கிராஸ் x ஸ்கொயர் ஆகும் இதை இப்போது அசல் சமன்பாட்டில் உண்மையான ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டில் மாற்றுவோம் பதில் என்னவென்று பார்ப்போம் எனவே இதை நான் அசல் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டில் வைத்தால் இது 22m என்பது ஆனதை d2dx2 12m2x2 க்கு பதிலாக எழுதலாம் இங்கு எதுவும் இல்லை ஆனால் d2dx2 என எழுதலாம் ஆனால் இது 22m ஆக இருக்கும் என்று நான் கண்டேன் இது அவற்றின் மாறிலி A mω2x2x Amωx12m2x2Aψ உண்மையில் சில எழுத்து பக்கத்தில் இந்த A கூட இருக்கக்கூடாது எனவே இதை நான் வெட்டலாம் x என்பது Ae mω2ℏx2என்று எழுதலாம் எனவே எனக்கு 12m2x2xℏω2x12m2x2 கிடைக்கிறது மேலும் இந்த 2 நியதிகளையும் ரத்து செய்கிறேன் எனவே நீங்கள் கவனிக்கும் ℏω2x ஐ நான் பெறுகிறேன் இந்த அலை செயல்பாடு xAe mω2ℏx2என்பது 0 க்குச் செல்கிறது ஏனெனில் x பிளஸ் அல்லது மைனஸ் ∞ ஆக இருக்கும் மற்றும் சமன்பாட்டை திருப்தி செய்கிறது மேலும் இந்த சமன்பாட்டில் நான் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு நிலையான நேரம் xதருகிறது எனவே நான் உங்களுக்குக் காண்பித்த விஷயம் என்னவென்றால் ஷ்ரோடிங்கர் சமன்பாடான d2dx2 12m2x2xEψx ஒரு எளிய ஹார்மோனிக் ஆஸிலேட்டர் ஆற்றலில் ஒரு துகளின் ஷ்ரோடிங்கர் சமன்பாடு நான் x ஐ Ae mω2ℏx2 ஆக எடுத்துக்கொண்டு இதை சமன்பாட்டில் மாற்றினால் எனவே இடது புறம் எனக்கு ℏω2Ae mω2ℏx2 தருகிறது அதாவது இது x க்கு Ae mω2ℏx2சமம் அது ஒரு ஈஜென் செயல்பாடு ஏனெனில் இது ஈஜென் மதிப்புடன் ஒரு எல்லை நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது E n ℏω2 க்கு சமம் ஹைசன்பெர்க்கின் Heisenberg's குவாண்டம் இயக்கவியலை உருவாக்குவதில் மிகக் குறைந்த ஆற்றல் ℏω2 என்பதை நினைவில் கொள்க எனவே இது மிகக் குறைந்த ஆற்றலைக் குறிக்கிறது ஈஜென் நிலை மிகக் குறைந்த ஆற்றல் ஈஜென் செயல்பாடு மற்றும் நீங்கள் இதைச் நிகழ்வுக்கோப்பு செய்தால் இந்த செயல்பாடு எப்படி இருக்கும் இது நடுவில் அதிகபட்சம் பின்னர் e x2 ஆகக் கீழே போகிறது எனவே இது x என்பதை x க்கு எதிராக நான் நிகழ்வுக்கோப்பு செய்தேன் இது குறைந்தபட்ச எண் அல்லது மிகப்பெரிய சாத்தியமான அலைநீளம் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இது உண்மையில் மிகக் குறைந்த ஆற்றல் அமைப்பாகும் அதாவது இது மற்ற ஈஜென் நிலைகளைப் பற்றி என்னவென்று பண்பார்ந்த ரீதியாக உங்களுக்குத் தெரியும் இப்போது xஐ கூட்டுத்தொகை fe mω2ℏx2 என எழுதுவதன் மூலமும் நாம் உருவாக்க முடியும் அங்கு fx emω2ℏx2 ஐ விட வேகமாக அதிகரிக்கக்கூடாது ஏனெனில் x என்பது ±∞ ஆகும்போது வேகமாக அதிகரிக்கும் பட்சத்தில் x என்பது ± க்கு செல்வதால் அலை செயல்பாடு 0 க்கு செல்லாது எனவே f x வேகமாக அதிகரிக்கக்கூடாது உண்மையில் நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட பல்லுறுப்புக் கோவை சில நிலையான Cn xn என்பது ஒரு f x மற்றும் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் எனவே முதலில் f x ஐ முயற்சிப்போம் எனவே தொடர்புடைய x கூட்டு மாறிலி Axe mω2ℏx2 ஆக இருக்கும் அதனுடன் தொடர்புடைய இது dψdx என்பது Ae mω2ℏx2 Amωx2e mω2ℏx2க்கு சமம் அதன் இரட்டை வகைக் கெழு எடுத்துக்கொள்வோம் எனவே ψ ஆக இருக்கும் d2dx2என்பது Amωxe mω2ℏx2 க்கு சமமாக இருக்கும் இது எனக்கு ஒரு x நியதியை கொடுக்கும் இரண்டாவது நியதியும் வேறுபடுத்துகிறது எனவே இது உண்மையில் 3Amωx ஆக மாறப் போகிறது அடுத்தது ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டில் இதையெல்லாம் நான் மாற்றும்போது மைனஸ் மைனஸ் பிளஸ் Amω2x3e mω2ℏx2 எனக்குக் கொடுக்கும் நான் பெறப்போவது பின்வருமாறு எனவே ஷ்ரோடிங்கர் சமன்பாடு 22m12m2x2Eψ மற்றும் நான் இதை மாற்றப் போகிறேன் எனவே நான் 22m உள்ளே நுழைக்கிறேன் நான் மைனஸ் 3Amωxe mω2ℏx2Amω2x3e mω2ℏx212m2x2Ae mω2ℏx2 ஐ பெறுவேன் கவனமாகப் பார்த்தால் இந்த நியதி இந்த நியதியுடன் ரத்து செய்யப்படுவதை நீங்கள் கவனிப்பீர்கள் நீங்கள் 22m ஆல் பெருக்கும்போது நீங்கள் பெறுவது பிளஸ் 3ℏω2Axe mω2ℏx2 க்கு சமம் இது ஒன்றுமில்லை ஆனால் 3ℏω2 எனவே அலை செயல்பாட்டின் நிலையான நேரங்களை மீண்டும் கண்டுபிடி இதுவும் ஒரு ஈஜென் மதிப்பு மற்றும் இது எவ்வாறு தொடர்புடைய அலை செயல்பாடு ஆகும் எனவே இந்த ஆற்றலை நான் பார்த்தால் இந்த புதிய அலை செயல்பாடு 0 இல் உள்ளது அது மேலே சென்று மறுபுறம் கீழே வந்து கீழே வந்து இதுபோன்று செல்கிறது இது xe mω2ℏx2 மற்றும் இது போன்ற தரைநிலை அலை செயல்பாட்டுடன் ஒப்பிட்டுப் பாருங்கள் இது என்பது சிறியதாக இருப்பதால் இன்னும் பெரியதாக மாறுவதைக் காணலாம் எனவே அதன் இயக்க ஆற்றல் அதிகமாக உள்ளது எனவே இது உண்மையில் அதிக ஆற்றலாகும் நீங்கள் அதிக மற்றும் அதிக ஆற்றல்களுக்குச் செல்லும்போது இவை அலை செயல்பாடாக இருக்கப் போகின்றன என்பதைக் காட்டலாம் எனவே பொதுவாக அதிகமான வாகனங்கள் ஆகின்றன எனவே நான் ψ என்பதை fxe mω2ℏx2 க்கு சமமாக எழுதலாம் மற்றும் f க்கான ஒரு சமன்பாடு பெறுவதை நான் உங்களுக்கு வேலையாக கொடுப்பேன் பின்னர் f ஐ Cnxn என எழுதி 2 பக்கங்களில் உள்ள நிலைமைகளை பொருத்துவதன் மூலம் C ns தீர்க்கவும் நீங்கள் அதைச் செய்யும்போது fs சமமாக அல்லது ஒற்றைப்படை ஆக வெளியே வரும் எனவே நீங்கள் f n க்கு ஒரு சமன்பாட்டைப் பெறுகிறீர்கள் மேலும் fs சமமாகவோ அல்லது ஒற்றைப்படை செயல்பாடுகளாகவோ இருப்பதைக் காணலாம் மற்றும் ஆற்றல்கள் n12ℏω ஆக இருக்கும் இது குவாண்டம் இயக்கவியலின் ஹைசன்பெர்க் சூத்திரத்தில் நாம் கண்டறிந்ததைப் போன்றது ஆகவே இது ஏற்கனவே அறியப்பட்ட முடிவுகளை எனக்கு வழங்கிய அலை சமன்பாடு எனக்கு அளித்த மற்றொரு நிகழ்வு ஆனால் வரும் எல்லை நிபந்தனைகளுடன் அலை சமன்பாட்டைத் தீர்ப்பதன் மூலம் மிகவும் மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் வரும் பதில் 2 அணுகுமுறைகளும் சமமானவை ஹைசன்பெர்க் Heisenberg's ஷ்ரோடிங்கரின் Schrodinger's சூத்திரத்தைப் போலவே உருவாக்கம் பெரும் என்பது 2 வெவ்வேறு வழிகளை எழுதுவதை அடுத்த வாரம் ஆராயலாம் இது இப்போது ஷ்ரோடிங்கர் சமன்பாடு எனப்படும் ஒரு அடிப்படை சமன்பாட்டைக் கண்டறிந்துள்ளோம் இது மற்ற பதில்களைப் போலவே நாங்கள் தீர்க்கும் நிகழ்வுகளிலும் அதே பதில்களைத் தரும் கோட்பாடுகள் எனவே இது குவாண்டம் இயக்கவியலின் அடிப்படை சமன்பாடு